கடைசி வகுப்பில் மிக அருகில் உள்ள முனை இடப்பெயர்ச்சி புலம் சமன்பாடுகளைப் பார்த்தோம் இடப்பெயர்வு சமன்பாடுகளை உருவாக்கும் போது அழுத்த செயல்பாட்டை இரண்டு வெவ்வேறு வழிகளில் வைத்திருக்கிறோம் என்றும் நான் சொன்னேன் ஆரம்பத்தை கிராக் டிப்பில் வைத்திருப்பதைக் கண்டுபிடிக்கலாம் இடப்பெயர்ச்சியைக் கண்டறியலாம் மேலும் இடப்பெயர்ச்சியை கிராக்கின் மையத்தில் வைத்திருப்பதைக் கண்டறியவும் கிராக் திறப்பு இடப்பெயர்ச்சி என்றால் என்ன என்பதைக் கண்டுபிடிப்போம் நீங்கள் கிராக் திறப்பு இடப்பெயர்ச்சியைப் பெற விரும்பினால் கிராக் திறந்திருக்கும் போது நாம் வரையறுப்பது என்னவென்றால் இதை நீங்கள் COD என்று அழைக்கிறீர்கள் நீங்கள் Z 1 என்றால் என்ன Z 1 பார் என்றால் என்ன என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டும் மேலும் விரிசலின் மையத்தைப் பொறுத்து குறிப்பிடப்படும் அழுத்த செயல்பாட்டைப் பயன்படுத்துவோம் நாம் என்ன செய்யப் போகிறோம் நாம் அடிப்படையில் கண்டுபிடிக்க வேண்டும் இடப்பெயர்வு u y மற்றும் அது 1 ஆல் 2 G ஆக 2 ஆல் 1 ஆல் வழங்கப்படுகிறது மற்றும் Z 1 பாரின் மைனஸ் y Z 1 இன் உண்மையான பகுதி நேற்று வகுப்பு முடிந்ததும் மாணவர்களில் ஒருவர் வந்து என்னிடம் கேட்டார் என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் y 0 க்கு சமம் என்று சொன்னீர்கள் மற்றும் நீங்கள் எப்படி COD பெறுகிறீர்கள் குழப்பம் y 0 க்கு சமமாக இருந்ததால் கிராக் உள்ளேயும் கிராக் கிற்கு வெளியேயும் முழுமையான கிராக் அச்சைக் குறிக்கிறது ஆனால் நம்மளுடைய வளர்ச்சியில் மறைமுகமாகக் கருதப்படுவது என்னவென்றால் மைனஸ் a முதல் பிளஸ் a வரையிலான கிராக் நீளத்திற்கு மட்டுமே நம் கவனத்தை கட்டுப்படுத்துவோம் இந்த படிகளை நாம் உருவாக்கும்போது அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் எனவே அந்த தகவல் கொடுக்கப்பட்டால் நாம் உண்மையில் COD ஐ கண்டுபிடித்து வருகிறோம் என்பதை நீங்கள் தெளிவாகக் கூறலாம் இது கிராக் திறப்பு இடப்பெயர்ச்சி தவிர வேறொன்றுமில்லை இது இடப்பெயர்ச்சி u y ஐ 2 ஆல் பெருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் ஒரு பக்கத்தில் கண்டுபிடிப்பீர்கள் கீழே u y இன் அதே மதிப்பு இருக்கும் எனவே இது உண்மையில் இரண்டு மடங்கு u y ஆகும் இதை நாம் எவ்வாறு பெறுகிறோம் என்று பார்ப்போம் நாம் ஒருங்கிணைந்த சிக்மா z dz ஐ ரூட் z ஸ்கொயர் கழித்தல் a ஸ்கொயரால் வகுக்க வேண்டும் உண்மையில் கடைசி வகுப்பில் நீங்கள் ஒருங்கிணைந்த அட்டவணையைத் துலக்க வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்லியிருந்தேன் மேலும் நீங்கள் ஒருங்கிணைப்பை எவ்வாறு மதிப்பிடுவீர்கள் என்பதை மாறி மாற்றுவதன் மூலம் பாருங்கள் நான் உங்களுக்கு துப்பு கொடுக்க ஆரம்பிப்பேன் பின்னர் நாம் தொடரலாம் எனவே இதன் ஒருங்கிணைப்பை நான் மதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கும் போது நீங்கள் வேறொரு மாறி மூலம் மாற்றலாம் m ஐ z ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயருக்கு சமமாக வரையறுக்கலாம் m என இதை நான் இவ்வாறு வரையறுத்தவுடன் dm என்றால் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அது 2 z dz ஐத் தவிர வேறில்லை நீங்கள் இதை மாற்றலாம் மற்றும் ஒருங்கிணைந்த மதிப்பை வசதியாக மதிப்பீடு செய்யலாம் அதில் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறேன் ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும் பின்னர் அதைப் பிரதிபலிக்க வேண்டும் இது கடினம் அல்ல இதை நீங்கள் சொந்தமாகச் செய்து எனது ஸ்லைடில் முடிவைச் சரிபார்க்க விரும்புகிறேன் இந்த வகுப்பில் உங்களுக்குத் தெரியும் நான் மூன்று வழித்தோன்றல்களை எடுக்க திட்டமிட்டுள்ளேன் ஒரு சாதாரண போக்கில் அவற்றில் பாதியை மட்டுமே நான் உள்ளடக்குவேன் ஏனெனில் அது பதிவு செய்யப்படுகிறது தொடர்ச்சியை வழங்குவதற்காக நான் மூன்று வழித்தோன்றல்களை உள்ளடக்குவேன் அவை ஒவ்வொன்றிற்கும் ஒரு கருத்தியல் படி உள்ளது பின்னர் கணித வழித்தோன்றல் உள்ளது மேலும் கருத்தை உள்வாங்க சொல்வதைப் பிரதிபலிக்க மாணவர்களுக்கு சிறிது நேரம் தேவை எனவே செயல்பாட்டில் இடையில் சில இடைநிறுத்தங்கள் இருக்கும் பாடநெறி கற்க இது அவசியம் நான் ஒன்றன் பின் ஒன்றாக தகவல்களைத் தர ஆரம்பித்தால் அதை கவனிப்பதை விட அவற்றை நகலெடுப்பீர்கள் எனவே வீடியோவைப் பதிவிறக்குவதன் மூலம் பாடத்திட்டத்தைப் பயன்படுத்தப் போகிறவர்களுக்கு கூட ஆரோக்கியமான இடைநிறுத்தங்கள் இருக்கும் எனவே அந்த மாணவர்களைக் கூட சிந்தித்து பதிலளிக்க முயற்சிக்கிறேன் பின்னர் ஸ்லைடுகளில் கொடுக்கப்பட்டுள்ள வற்றிலிருந்து பதிலைச் சரிபார்க்கவும் எனவே பாடத்துடன் சேர்ந்து சிந்தியுங்கள் எனவே இந்த துப்பு கொடுத்ததை நான் அறிய விரும்புகிறேன் நீங்கள் ஒருங்கிணைப்பை தீர்க்க முடிந்ததா இது மிகவும் எளிது ஒரே விஷயம் என்னவென்றால் நீங்கள் தொடர்பை இழந்திருக்கலாம் எனவே நான் இங்கே மாற்ற முடியும் எனவே இது சிக்மாவாக dm ஆக 2 ஆல் வகுக்கப்படுகிறது இது m இன் ரூட் ஆல் வகுக்கப்படுகிறது இது இது போன்ற மறுசீரமைப்பு செய்யப்படலாம் இது போன்ற இறுதி வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றவுடன் ஒருங்கிணைந்த மதிப்பு கண்டுபிடிக்க மிகவும் எளிதானது எனவே இறுதி மதிப்பு இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது இது சிக்மா ரூட் m தவிர வேறில்லை நாம் ஏற்கனவே m ஐ z ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் என வரையறுத்துள்ளோம் எனவே இது சிக்மா ரூட் z ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் தவிர வேறில்லை என்னிடம் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் x இன் எந்த மதிப்புக்கும் 0 க்கு சமமான y கோட்டிர்க்கு இதைச் செய்கிறீர்கள் நான் இதை இதுபோன்று பெறுகிறேன் சிக்மா ரூட் x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இங்கே மீண்டும் நாம் உண்மையிலேயே விரிசலைப் பார்க்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே x இன் எந்த மதிப்பையும் பற்றி நாம் பேசவில்லை நாம் மைனஸ் a மற்றும் பிளஸ் a க்கு இடையில் பேசுகிறோம் எனவே நீங்கள் அதை அப்படிப் பார்க்கிறீர்கள் என்றால் இந்த வெளிப்பாடும் நம்மளுடைய பயன்பாட்டிற்கு வசதியாக மறுசீரமைக்கப்படலாம் ஏனென்றால் நீங்கள் காண்பது என்னவென்றால் இதை நீங்கள் இந்த பாணியில் எழுதினால் i சிக்மா a ஸ்கொயர் கழித்தல் x ஸ்கொயரின் ரூட் மைனஸ் a இலிருந்து பிளஸ் a க்கு x மாறும்போது இது எப்போதும் டொமைனில் நேர்மறையாக இருக்கும் நீங்கள் இங்கே காண்பது இதனுடைய ஒருங்கிணைப்பு இது i சிக்மா a ஸ்கொயர் கழித்தல் x ஸ்கொயரின் ரூட் இது வேண்டுமென்றே செய்யப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் இடப்பெயர்ச்சி புலம் சமன்பாட்டைப் பார்க்கும்போது நான் கற்பனையான Z1 பாரின் பகுதியைக் கொண்டிருக்கிறேன் எனவே Z1 பாரின் கற்பனையான பகுதியை நான் கூறும் போது ஏற்கனவே இது உள்ளது இதை a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயரின் ரூட் சிக்மா என்று நான் சொல்ல வேண்டும் உங்கள் வசதிக்காக u y க்கான வெளிப்பாடு மீண்டும் வழங்கப்படுகிறது இதை நான் 1 ஆல் 2 G ஆகக் கொண்டுள்ளேன் 2 ஆல் 1 கூட்டல் Z 1 பாரின் கற்பனை பகுதி ஆல் பெருக்கப்படுகிறது இப்போது நான் கற்பனை பகுதியை மிகவும் வசதியாக மாற்ற முடியும் உண்மையான பகுதியை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் y என்ற கோட்டை 0 க்கு சமமாக கருதுகிறேன் எனவே இரண்டாவது பகுதி தட்டுகிறது எனவே இது போன்ற வெளிப்பாடு என்னிடம் உள்ளது நான் இறுதியாக 1 வகுத்தல் 2G 2 சிக்மாவாக 1 கூட்டல் மியூ ரூட் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ஆல் வகுக்கிறேன் உங்களிடம் இந்த வகையான வெளிப்பாடு இருக்கும்போது உங்களுக்குத் தெரியும் இந்த தீர்வு கிராக் மையத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் இல்லையெனில் அது பொருளைச் சுமக்காது நம்மளுடைய முந்தைய புள்ளி விவரத்திலிருந்து கிராக் திறப்பு இடப்பெயர்ச்சி 2 மடங்கு u y ஐத் தவிர வேறில்லை என்பதை நாம் ஏற்கனவே புரிந்துகொண்டோம் நான் இதை மாற்றும் போது 4 சிக்மாவுக்கு சமமான COD ஐ E ரூட் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ஆல் வகுக்கிறேன் இந்த சமன்பாடு உங்களுக்கு என்ன தெரிவிக்கிறது ஒரு COD ஐ 4 சிக்மாக்கள் E ரூட் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ஆல் வகுக்கப்பட்டு பெறுகிறேன் உங்கள் கணித அறிவில் இருந்து இது மிகவும் சுவாரஸ்யமான மற்றொரு தகவலை தெரிவிக்க முயற்சிக்கிறதா அதைப் பற்றி கருத்து தெரிவிக்க சமன்பாட்டை வேறு வடிவத்தில் மறுசீரமைக்க முடியுமா அதுவும் நீங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் எனது எல்லா அனிமேஷன்களிலும் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்குத் தெரியும் கிராக் திறப்பை ஒரு நீள்வட்டமாக கவனமாக எடுத்துள்ளேன் இந்த சமன்பாட்டில் அந்த தகவல் உள்ளதா இது நிச்சயமாக தீர்க்கப்படும் இதைப் பார்க்கும்போது இது y இடப்பெயர்ச்சியைத் தவிர வேறில்லை எனவே இதை நான் 1 க்கு சமமான x ஸ்கொயர் வகுத்தல் a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் வகுத்தல் b ஸ்கொயர் என்று பெறுகிறேன் இது உங்கள் நீள்வட்டத்தின் பொதுவான சமன்பாடு நீங்கள் அதைக் குறிப்பிடும்போது பெரிய மற்றும் சிறிய அச்சில் நீள்வட்ட சமன்பாடு இப்படி இருக்கும் எனவே கிராக் திறப்பு இடப்பெயர்ச்சியைப் பார்ப்பதன் மூலம் நீங்கள் பெறுவது என்னவென்றால் கிராக் ஒரு நீள்வட்டத்தைப் போல திறக்கும் என்ற ஒரு நியாயத்தைப் பெறுவீர்கள் அது தகவல் எண் 1 மற்றொன்று அதிகபட்ச கிராக் திறப்பு இடப்பெயர்வின் மதிப்பு என்ன என்பதை நாம் அறிய விரும்புகிறோம் இதை இவ்வாறு படிக்கிறீர்கள் X 0 ஆக இருக்கும் போது நீங்கள் அதை 0 க்கு சமமாக எடுக்க வேண்டியதில்லை x ஐ 0 க்கு சமமாகப் படியுங்கள் அதிகபட்ச கிராக் திறப்பு இடப்பெயர்ச்சி யங்கின் மாடுலஸால் Young's modulus வகுக்கப்பட்டுள்ள 4 சிக்மா மடங்குகளைத் தவிர வேறில்லை எனவே இது மிகவும் பயனுள்ள தகவல் வெஸ்டர்கார்ட் அழுத்த செயல்பாட்டிலிருந்து உங்களுக்குத் தெரியும் மிக அருகில் உள்ள ஸ்ட்ரிப் ஸ்ட்ரெஸ் புலம் மற்றும் இடப்பெயர்ச்சி புலம் ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க முடிந்தது பின்னர் நாம் ஒரு படி மேலே சென்று விரிசல் எவ்வாறு திறக்கிறது என்பதைக் கண்டுபிடித்தோம் இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஆற்றல் வெளியீட்டு வீதம் என்ன என்பதை நாம் ஏற்கனவே உருவாக்கியுள்ளோம் ஆற்றல் அணுகு முறையின் அடிப்படையில் இப்போது அழுத்த அணுகு முறையின் அடிப்படையில் அழுத்த தீவிரம் காரணி என்ன என்பதை நாம் உருவாக்கியுள்ளோம் இவைகள் உண்மையில் வித்தியாசமாக இருக்க முடியாது ஒரு வித தொடர்பு ஒன்று இருக்கக்கூடும் என்பது உங்களுக்குத் தெரியும் நம்மிடம் அழுத்தப் புலம் மற்றும் இடப்பெயர்ச்சி புலம் இருப்பதால் பெற்ற தகவல்களை நாம் தற்போது ஒரு பயனுள்ள முறையில் பயனுள்ள உறவை அறியப் பயன்படுத்த முடியுமா நாம் அதை எப்படி செய்ய முடியும் என்று பார்ப்போம் நான் இரண்டு முறைகள் பற்றி விவாதிக்கப் போகிறேன் ஒவ்வொரு முறைகளிலும் ஒரு கருத்தியல் படி உள்ளது நீங்கள் கருத்தை புரிந்து கொண்டவுடன் பாருங்கள் அது நுட்பமானது பின்னர் அது ஒரு கணித வளர்ச்சியைத் தொடர்ந்து வரும் கணித வளர்ச்சிக்கு மீண்டும் நீங்கள் ஒருங்கிணைப்புகளின் அட்டவணைக்குச் சென்றுள்ளீர்கள் உங்கள் பொறியியலின் முதல் ஆண்டு அல்லது இரண்டாம் ஆண்டில் நீங்கள் படித்திருக்க வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் அவற்றைப் பயன்படுத்தாவிட்டால் உங்களுக்குத் தெரியும் அவற்றில் சிலவற்றை நீங்கள் மறந்துவிடுவீர்கள் ஏவலுயசன் ஆப் G பேஸ்டு ஆன் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆப் கிராக் பேசஸ் எனவே கிராக் முகங்களின் இடப்பெயர்வின் அடிப்படையில் ஆற்றல் வெளியீட்டு வீதம் என்ன என்பதைக் கண்டுபிடிப்போம் நம்மளுக்குத் தெரிந்த தகவல் என்ன நம்மிடம் ஒரு நல்ல அனிமேஷன் உள்ளது இது சுமை படிப்படியாக சிக்மாவாக அதிகரிக்கும் போது கிராக் திறக்கும் என்பதை காட்டுகின்றது நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இது மிகவும் மிகைப்படுத்தப்பட்ட உருவம் இது காட்சிப்படுத்தலுக்கானது நாம் உருவாக்கியவற்றிலிருந்து நமக்கு என்ன தெரியும் வெஸ்டர்கார்ட் அழுத்த செயல்பாட்டை வளர்ப்பதற்கு முன்பும் இடப்பெயர்ச்சி புலத்தைப் பார்ப்பதற்கும் முன்பு கிராக் மேற்பரப்பு கிராக் முகம் எவ்வாறு இடம்பெயரும் என்பது நம்மளுக்குத் தெரியாது இப்போது நம்மளிடம் அந்த தகவல் உள்ளது COD வளர்ச்சியிலிருந்து v இடப்பெயர்ச்சி என்பது 2 சிக்மாவைத் தவிர வேறொன்றுமில்லை என்பது நம்மளுக்குத் தெரியும் இது E ரூட் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ஆல் வகுக்கப்படுகிறது எனவே நாம் இப்போது நன்றாக இருக்கிறோம் நாம் ஒரு படி மேலே உள்ளோம் ஆற்றல் வெளியீட்டு வீதத்தை வளர்க்கும் போது நம்மளிடம் எதுவும் இல்லை நாம் ஒரு ஒப்புமையை எடுத்துக் கொண்டோம் பின்னர் விகிதாசார மாறிலி 2 ஆல் pi போன்றது என்று கூறினோம் பின்னர் நீங்கள் ஆற்றலைக் கணக்கிட்டீர்கள் அதனுடன் தொடர்ந்தீர்கள் முன்கூட்டியே ஆய்வில் இது எவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது என்பதுதான் நியாயம் எனவே அது அதனுடன் இணைகிறது மற்றும் ஆற்றல் வெளியீட்டு வீதத்தின் பயன்பாட்டை நாம் விவாதிக்கிறோம் இப்போது ஒரு பிரச்சினையை எடுத்துக் கொள்கிறேன் எல்லையற்ற தட்டில் ஒரு சென்டர் கிராக் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நாம் ஒரு பைஆக்சியல் அழுத்த புலத்திற்கான சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறோம் அதற்கான ஏற்றுதல் நிலைமைக்கு ஒரு வித நியாயத்தை நாம் கண்டிருக்கிறோம் முதல் முறையிலேயே நம் கவனத்தை எல்லையற்ற தட்டுக்கு மட்டுமே தட்டின் மைய விரிசலுடன் கட்டுப்படுத்துவோம் நாம் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு பொதுவான பிரச்சினைக்கு மட்டுமே நம் கவனத்தை கட்டுப்படுத்துவோம் உங்களுக்குத் தெரியும் இந்த சிக்கலுக்காக நாம் கூறியது K என்பது சிக்மா ரூட் pi a மற்றும் உங்கள் ஆற்றல் வெளியீட்டு வீதம் என்ன என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் எனவே G மற்றும் E க்கு இடையிலான உறவு என்ன என்பதை நான் நேரடியாக எழுத முடியும் நாம் அப்படி செய்ய மாட்டோம் நாம் அதை வேறு பாணியில் பார்க்க முயற்சிப்போம் உங்களுக்கு இப்போது கிடைத்த கூடுதல் தகவல் என்னவென்றால் சுமைகளைப் பயன்படுத்தும் போது விரிசல் திறக்கும் ஆற்றல் வெளியீட்டு வீதத்தை வளர்ப்பதற்கு இந்த கூடுதல் தகவலை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் ஒரு துப்பு கொடுக்க விரும்புகிறேன் அது என்னவென்றால் நாம் மீளக்கூடிய அமைப்புகளைப் பார்க்கிறோம் என்பது உங்களுக்குத் தெரியும் இங்கு ஆற்றல் இழப்பு இல்லை முகத்தைத் திறக்க எனக்கு கொஞ்சம் ஆற்றல் தேவை என்று வைத்துக்கொள்வோம் அல்லது முகத்தை மூடுவதற்கு எனக்கு கொஞ்சம் ஆற்றல் இருந்தால் அது இரண்டு புதிய மேற்பரப்புகளை உருவாக்குவதற்குத் தேவையான ஆற்றலாக இருக்கும் எனவே நீங்கள் அதைப் பார்க்க வேண்டும் இப்போது நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் சூப்பர் போசிஷன் கொள்கையை செயல்படுத்துவதன் மூலம் இந்த சிக்கலின் எளிமையான பிரதிநிதித்துவத்தை இரண்டு துணை சிக்கல்களின் கூட்டாகக் கண்டுபிடிக்க முடியுமா அந்த திசையிலிருந்து நீங்கள் நினைத்தால் ஆற்றல் வெளியீட்டு வீதத்தைக் கணக்கிட v க்கான வெளிப்பாட்டைப் பயன்படுத்த முடியும் தயவுசெய்து அதைப் பற்றி சிந்தியுங்கள் இது போன்ற சிக்கல் உண்மையான சிக்கல் என்னவென்றால் எனக்கு ஒரு கிராக் உள்ளது இது சிக்மாவை ஏற்றுவதற்கு உட்பட்டது மற்றும் கிராக் திறக்கிறது இதற்குச் செல்ல இரண்டு துணை சிக்கல்களை நான் அடையாளம் காண முடியுமா அதைச் செய்வதற்கான ஒரு வழி என்னவென்றால் ஒரு சிக்கலை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியும் அதில் கிராக் இல்லாமல் ஒரு தட்டு உள்ளது மேலும் இதற்கு ஒத்த தட்டு ஒன்று உள்ளது மற்றும் இருபுறமும் சில சுமைகளால் திறக்கப்படும் கிராக் என்னிடம் உள்ளது இந்த வகையான விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா இதுதான் எனக்கு இருக்கும் பிரச்சினை இது இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வாகவும் இது போன்ற ஒரு பிரச்சினைக்கான தீர்வாகவும் கருதப்படலாம் அழுத்த தீவிர காரணிகளை வளர்ப்பதற்கான நம்மளுடைய அறிவிலிருந்து இந்த சிக்கலில் இருந்து நான் வெளியேறும் அழுத்த தீவிரம் என்னவாக இருந்தாலும் இந்த சிக்கலில் நான் பெறுவதைப் போலவே இருக்க வேண்டும் இங்கே எனக்கு ஒரு கிராக் உள்ளது மற்றும் சுமை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் தேவை விரிசல் திறக்கப்பட வேண்டும் மேலும் உங்கள் கிராக் திறப்பு இடப்பெயர்ச்சியாக நம்மளுக்கு ஏற்கனவே கிடைத்த அளவிற்கு அது திறக்கப்பட வேண்டும் எனவே நான் விரிசலை பராமரித்தால் பொருத்தமான சக்தி அமைப்பால் திறக்கப்படுகிறது இது இந்த கிராக் டிப்பில் உள்ள ஒருமைப்பாடு என்ன என்பதை தானாகவே குறிப்பிடும் இது கிராக் நடத்தை மாதிரியாக இருக்கும் இந்த இரண்டு சிக்கல்களையும் நீங்கள் சேர்க்கும் போது இந்த சிக்கல் சாத்தியமாகும் அழுத்த தீவிரம் காரணி இந்த சிக்கலுக்கும் இறுதி சிக்கலுக்கும் ஒன்று தான் என்பதை கருத்தில் கொண்டு இந்த சக்தி அல்லது சுமை சிக்மாவைத் தவிர வேறில்லை இது நீங்கள் ஒரு உள் அழுத்தத்தை வழங்குவதைப் போன்றது பின்னர் விரிசல் திறக்கிறது எனவே ஆற்றல் வெளியீட்டுக் கண்ணோட்டத்தில் அதைத் திறக்க நான் என்ன வேலை செய்தாலும் அது இரண்டு புதிய மேற்பரப்புகளை உருவாக்குவதற்கு எனக்குத் தேவையான ஆற்றல் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு சிந்தனை பரிசோதனை இதை நீங்கள் மனதளவில் காட்சிப்படுத்த வேண்டும் இப்போது இந்த தகவலுடன் என்னிடம் சிக்மா இருக்கும் போது இடப்பெயர்வு v இருக்கும் போது கிராக் திறப்பு இடப்பெயர்ச்சியிலிருந்து ஏற்கனவே தீர்மானிக்கப் பார்ருக்கும் போது ஆற்றலுக்கான வெளிப்பாட்டை எழுத முடியுமா இதை நாம் அலகு தடிமனாக எடுத்துள்ளோம் என்பது உங்களுக்குத் தெரியும் மாதிரியை அலகு தடிமனாக எடுத்துள்ளோம் பிறகு முழு வேலையும் செய்யப்படுகிறது இது கருத்தியல் படி நீங்கள் இதை இரண்டு துணை சிக்கல்களின் சூப்பர் போசிஷனாகக் காட்சிப்படுத்த வேண்டும் எனவே ஆற்றலுக்கான வெளிப்பாட்டை எழுதுகிறேன் ஏனென்றால் நாம் எப்போதுமே ஆற்றல் வெளிப்பாட்டைப் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்களிடம் சிக்மா பெருக்கல் திரிபு இருந்தால் உங்களுக்கு எப்போதும் பரும அளவு இருக்கும் நீங்கள் நினைத்து எழுதுங்கள் நான் ஏற்கனவே உங்களிடம் கேள்வி எழுப்பினேன் ஸ்லைடில் என்ன வந்தாலும் அது சரியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை நான் எழுதியது சரி என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் உங்கள் மனதைப் பயன்படுத்தவில்லை நீங்கள் அதை கண்மூடித்தனமாக நகலெடுக்கிறீர்கள் நீங்கள் இங்கே வேறுபடுத்திப் பார்க்க வேண்டும் நான் இந்த ஆற்றல் வெளிப்பாட்டை எழுதும் போது எனக்கு அழுத்தம் இருக்கிறது எனவே நான் சக்தியைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நான் அதை பரப்பளவில் பெருக்க வேண்டும் ஆனால் நான் திரிபு மூலம் பெருக்கவில்லை இடப்பெயர்ச்சியால் பெருக்குகிறேன் எனவே அடிப்படையில் இந்த சமன்பாடு ஐ சிக்மா v dA ஆக குறைக்க வேண்டும் dv ஆக அல்ல எனவே நீங்கள் இதைப் பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கிராக் முகங்களில் செயல்படும் சக்தி சிக்மா என்பதை நியாயப்படுத்தும் சிந்தனை பரிசோதனையைப் பார்த்தோம் உங்களுக்கு தெரியும் இது கருத்தியல் படி கருத்தியல் படி என்னவென்றால் கிராக் திறப்பு இடப்பெயர்ச்சி நம்மளுக்கு கிடைத்துள்ளது நான் ஆற்றலைக் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் போது சக்தி மற்றும் இடப்பெயர்ச்சி என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும் இது நுட்பமானது இது மிகவும் நுட்பமானது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் முகத்தைத் திறக்க நீங்கள் சிக்மாவைப் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்களே மறுபரிசீலனை செய்ய மிகவும் நுட்பமானது நீங்கள் அதைப் பிடித்தால் ஆற்றலுக்கான வெளிப்பாட்டை எழுதலாம் பின்னர் இது கணிதத்தில் ஒரு பயிற்சி மட்டுமே எனவே எனக்கு இந்த ஆற்றல் உள்ளது ஏனெனில் கிராக் ஒருங்கிணைந்த மைனஸ் a லிருந்து a சிக்மாவுக்கு 2 சிக்மாவாக E ரூட் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ஆல் வகுக்கப்படுகிறது நீங்கள் ஏற்கனவே மேல் மேற்பரப்பு மற்றும் கீழ் மேற்பரப்புக்கு 2 ஒன்றால் பெருக்கப்பட்டுள்ளதால் கிராக் மேற்பரப்பு மைனஸ் a முதல் பிளஸ் a வரை எடுக்கப்படுகிறது எனவே இந்த சமன்பாட்டை எழுதுவதே முக்கியமான கருத்தியல் படி காட்சிப்படுத்த நீங்கள் சிக்மாவாக சக்தியை dA ஆக எடுக்க வேண்டும் நாம் ஒரு யூனிட் தடிமன் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் d A ஆனது dx 1 ஆகிறது எனக்கு தடிமன் B இன் தட்டு இருந்தால் நான் இங்கே பெரிய B வைத்திருப்பேன் ஏனென்றால் முறிவு இயக்கவியலில் தடிமன் இருப்பதை நாம் வரையறுத்துள்ளோம் இப்போது இது கணிதத்தில் ஒரு பயிற்சி இதற்கு நீங்கள் தயாராக வர வேண்டும் என்று சொன்னேன் நீங்கள் ஒருங்கிணைந்த அட்டவணையைப் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இதை எவ்வாறு பெறுவது என்று பார்ப்போம் நான் உங்களுக்காக ஒரு நிமிடம் தருகிறேன் இது அவசியம் என்று உங்களுக்குத் தெரியும் நான் இதை வழங்கியவுடன் இந்த பாடத்திட்டத்தை பின்னர் பயன்படுத்தப் போகிற கேட்பவர்களுக்கு கூட தயவுசெய்து உங்கள் சொந்த வழியில் ஒருங்கிணைப்பை எழுத முயற்சிக்கவும் பின்னர் ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ள முடிவுடன் அதைச் சரிபார்க்கவும் ஸ்லைடுகளை அடுத்தடுத்து காண்பித்தால் நீங்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் மிகக் குறைவு என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே உங்கள் மனதைப் பயன்படுத்துங்கள் தவறுகளை செய்யுங்கள் தவறுகளைச் செய்ய பயப்பட வேண்டாம் பிறகு நீங்கள் நன்றாக நினைவில் கொள்கிறீர்கள் நான் காட்ட முடியும் என்று நினைக்கிறேன் நான் உங்களுக்கு சிறிது நேரம் கொடுத்துள்ளேன் எனவே வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்குக் காட்ட முடியும் ஸ்லைடு நேரம் 2507 ஐப் பார்க்கவும் எனவே நீங்கள் ஒருங்கிணைந்த அட்டவணையைப் பார்த்தால் இந்த வெளிப்பாடு உங்களிடம் உள்ளது ரூட் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் dx ஐ இவ்வாறு எளிமையாக எழுதலாம் x வகுத்தல் 2 ரூட் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் கூட்டல் a ஸ்கொயர் வகுத்தல் 2 sin தலைகீழ் x வகுத்தல் 2 இதற்க்குடைய வரம்பு மைனஸ் a முதல் பிளஸ் a வரையிலும் இதை நீங்கள் எளிதாக்குகிறீர்கள் உங்களுக்கு தெரியும் உங்களிடம் sin தலைகீழ் 1 இருக்கும்போது நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் நீங்கள் என்ன மாற்ற வேண்டும் எனவே நீங்கள் மாற்றும்போது அந்த மந்திர எண்ணைப் பெறுவீர்கள் ஏனென்றால் ஒப்புமை அணுகுமுறையின் முந்தைய வழித்தோன்றலில் இறுதி முடிவுக்கு இசைவான முறையில் விகிதாசார மாறிலியை நாம் எடுத்தோம் இப்போது நாம் என்ன செய்கிறோம் இறுதி முடிவை மதிப்பீடு செய்கிறோம் கிராக் திறப்பு இடப்பெயர்ச்சியைப் பார்த்தோம் பின்னர் சக்தி என்ன என்பதைக் கண்டுபிடித்தோம் ஒருங்கிணைந்த பகுதிக்கான ஆற்றல் கணக்கீட்டை நீங்கள் செய்யும்போது இது 2 ஆல் pi ஆக இருக்கும் ஆகவே இதை pi வகுத்தல் 2 a ஸ்கொயராகப் பெறுகிறேன் நான் முழுமையான ஆற்றலைக் கண்டுபிடிக்க விரும்பினால் இது 2 சிக்மா ஸ்கொயர் E ஆல் இந்த ஒருங்கிணைந்த மதிப்பாகப் பிரிக்கப்படுகிறது எனவே நான் அதை இங்கே மாற்றும்போது எனக்கு இந்த pi சிக்மா ஸ்கொயர் a ஸ்கொயர் வகுத்தல் E கிடைக்கும் இது முன்னர் நமக்கு கிடைத்ததைப் போன்றது அந்த நேரத்தில் நாம் pi வகுத்தல் 2 என்று கருதினோம் லாம்ப்டாவின் மதிப்பை நாம் எந்த வழியில் எடுத்தோம் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்தால் இப்போது தீர்வின் ஒரு பகுதியாக அது கிடைத்துள்ளது நாம் எடுத்த பிரச்சனை என்ன சென்டர் கிராக் கொண்ட ஒரு தட்டை எடுத்துள்ளோம் நான் G ஐ வரையறுக்கும்போது நான் ஒரு கிராக் டிப் அல்லது இரண்டு கிராக் டிப்ஸைப் பற்றி பேசுகிறேனா அதுவும் முக்கியமானது இதுதான் இங்கே மிகத் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது G 1 என்பது d U a க்கு சமமானதாகும் இது d இன் 2 ஆல் வகுக்கப்படுகிறது ஏனெனில் நான் இரண்டு கிராக் டிப்ஸுடன் சென்டர் கிராக் வைத்திருக்கிறேன் எனவே இதை நான் வேறுபடுத்தும்போது G ஐ pi சிக்மா ஸ்கொயர் a வகுத்தல் E என பெறுகிறேன் இந்த குறிப்பிட்ட சிக்கலைப் பாருங்கள் K க்கான பகுப்பாய்வு வெளிப்பாடுகளையும் நாம் அறிவோம் K க்கான பகுப்பாய்வு வெளிப்பாடு என்ன இது சிக்மா ரூட் pi a இதனுடன் G மற்றும் K இடையேயான ஒரு தொடர்பை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா G ஆனது K ஸ்கொயர் வகுத்தல் E க்கு சமம் அவ்வளவுதான் அவ்வளவு எளிது ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட சிக்கலுக்காக நாம் செய்துள்ளோம் ஒரு பொதுவான சிக்கலைப் பாருங்கள் K க்கான வெளிப்பாடு உங்களிடம் கிடைக்கவில்லை பொதுவான சிக்கலுக்கு நீங்கள் முதல் கொள்கைகளிலிருந்து செல்ல வேண்டும் நீங்கள் அதை K ஆக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் K மற்றும் G க்கு இடையிலான ஒரு தொடர்பைக் கண்டறிய வேண்டும் உண்மையில் அந்த வளர்ச்சிக்கு நாம் அழுத்தத் துறையையும் கிராக் டிப் தொடர்பாக குறிப்பிடப்படும் இடப்பெயர்ச்சி புலத்தையும் பயன்படுத்துவோம் காட்சிப் படுத்தல் இப்போது நாம் பார்த்த எந்தவொரு பிரச்சினையையும் விட மிகவும் எளிமையானது மற்றும் உறுதியானது மைய விரிசலுடன் ஒரு தட்டின் சிக்கலை நாம் எடுத்துள்ளோம் இப்போது நாம் ஒரு பொதுவான சிக்கலுக்கு நகருவோம் ஆனால் நீங்கள் அதற்குள் செல்வதற்கு முன் நம்மளுக்கு கிடைத்த இடப்பெயர்ச்சி புலங்களையும் நாம் பார்ப்போம் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் இடப்பெயர்ச்சி y பற்றி நாம் கவலைப்படுகிறோம் அதுதான் v இடப்பெயர்வு அல்லது u y இடப்பெயர்வு சமதளப் பரப்பு திரிபுவைத் தொடர்ந்து சமதளப் பரப்பு அழுத்தத்திற்கு நாம் அதை உருவாக்க வேண்டும் இந்த வெளிப்பாட்டின் வடிவம் என்ன அதைப் பாருங்கள் நான் இதை K I ஆல் G இன் ரூட் r வகுத்தல் 2 pi sin θ வகுத்தல் 2 ஆல் பெறுகிறேன் மேலும் நாம் கிராக் அச்சில் கவனம் செலுத்தப் போகிறோம் எனவே கிராக் அச்சில் அது எப்படி இருக்கும் தீட்டாவைக் குறிப்பிடுவதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் நீங்கள் துருவ ஒருங்கிணைப்புகளைப் பார்க்கும்போது எல்லா தடயங்களையும் உங்களுக்கு தருகிறேன் கிராக் முனையில் தோற்றம் சரி செய்யப்படும்போது கிராக் மேற்பரப்பை எவ்வாறு வரையறுப்பீர்கள் நான் இதைப் பயன்படுத்த வேண்டியிருக்கும் போது இந்த வெளிப்பாட்டில் அதை மாற்ற வேண்டிய தீட்டாவின் மதிப்பு என்ன எனவே அதை மனதில் கொள்ளுங்கள் இது சமதளப் பரப்பு அழுத்தமாக இருப்பதால் u z க்கான வெளிப்பாடுகளும் நம்மிடம் உள்ளன நீங்கள் சமதளப் பரப்பு அழுத்தத்தை அடைந்தவுடன் அதை சமதளப் பரப்பு திரிபுக்கும் எளிதாகப் பெறலாம் நாம் முன்பு அவற்றை உருவாக்கியுள்ளோம் சமதளப் பரப்பு திரிபு சூழ்நிலைகளுக்கும் வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்பதைப் பாருங்கள் நான் இதை sin θ 2 பெருக்கல் 2 மைனஸ் 2 மியூ மைனஸ் cos ஸ்கொயர் θ 2 என வைத்திருக்கிறேன் எனவே இந்த தகவலை உங்கள் மனதின் பின்புறத்தில் வைத்திருக்க வேண்டும் இன்டெர்ரிலேஷன் பிட்வீன் KI அண்ட் GI பை குலோசிங் இன்கிரிமெண்டல் கிராக் எஸ்ட்டென்ஷன் இப்போது ஒரு பொதுவான சிக்கலைப் பார்ப்போம் நாம் படிப்படியாக செல்வோம் நீங்கள் ஒரு நேர்த்தியான ஓவியத்தை உருவாக்க விரும்புகிறேன் உண்மையில் நீங்கள் ஒட்டு மொத்த ஓவியத்தை உருவாக்கி கிராக் டிப்பில் என்ன நடக்கிறது என்பதற்கான துணை ஓவியங்களை உருவாக்குகிறீர்கள் எனவே நீங்கள் பல ஓவியங்களை உருவாக்க வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் நாம் ஒரு தட்டை எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் நாம் ஒரு சுமை சிக்மாவைப் பயன்படுத்துகிறோம் நான் ஒரு கிராக் டிப் பை கருத்தில் கொள்கிறேன் கிராக் டிப் பை மூடுவதற்குத் தேவையான ஆற்றல் இரண்டு புதிய மேற்பரப்புகளை உருவாக்குவதற்குத் தேவையான ஆற்றல் என்று நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம் என்பது உங்களுக்குத் தெரியும் நான் டெல்டா a என ஒரு நீளத்தை எடுத்துக் கொண்டால் நான் அதை மூடினால் மூடுவதற்குத் தேவையான ஆற்றல் எதுவாக இருந்தாலும் இரண்டு புதிய மேற்பரப்புகளை உருவாக்குவதற்குத் தேவையான ஆற்றலாக இருக்கும் இதற்காக ஏற்கனவே கண்ணாடி உடைக்கும் பரிசோதனையைப் பார்த்தோம் இது ஆய்வகத்தில் ஒரு விபத்து எனவே கிராக் பரப்புவதை நீங்கள் காணலாம் பேனாவை அகற்றப்படும் போது ஒரு சிகிச்சைமுறை காணப்படுகிறது மிகவும் உடையக்கூடிய பொருட்களின் விஷயத்தில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது மைக்காவுக்கு பதிவு செய்யப்பட்டது கண்ணாடிக்கு பதிவு செய்யப்பட்டது நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நாம் ஆற்றல் அடிப்படையிலான அணுகுமுறையை உருவாக்கும்போது நாம் உடையக்கூடிய திடப்பொருட்களை மட்டுமே கருத்தில் கொள்கிறோம் உடையக்கூடிய திடப்பொருட்களிலிருந்து இது பிளாஸ்டிக் சிதைவுக்கு ஆற்றலைக் கொண்டுவரும் இர்வின் மற்றும் ஓரோவன் ஆகியோரால் நீர்த்துப் போகும் திடப்பொருட்களாக நீட்டிக்கப்பட்டது ஆனால் கோட்பாட்டை வளர்க்கும் போது நம் கவனத்தை உடையக்கூடிய திடப்பொருட்களுக்குள் கட்டுப்படுத்துவோம் KI மற்றும் GI க்கு இடையிலான உறவை அடிப்படைக் கொள்கைகளிலிருந்து நிறுவுங்கள் எனவே உங்களிடம் ஒரு தட்டு உள்ளது அதன் அதன் நீளம் a பிளஸ் டெல்டா a இப்போது நாம் அழுத்தத் துறையையும் இடப்பெயர்ச்சி துறையையும் வளர்ப்பதில் நேரத்தை செலவிட்டோம் விரிசலின் நுனியாக இதை வைத்திருக்கிறேன் நான் என்ன செய்யப் போகிறேன் என்பது டெல்டா a நீளத்திற்கான விரிசலை மூட முயற்சிப்பேன் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இங்கே நான் விரிசல் முனைக்கு முன்னால் என்ன நடக்கிறது என்று பார்க்கிறேன் நான் இடப்பெயர்ச்சி கண்டுபிடிக்க வேண்டும் இடப்பெயர்வைக் கண்டுபிடிப்பதற்கு நான் ஒரு நீண்ட கிராக் டிப் பைப் பயன்படுத்துவேன் அழுத்தங்களைக் கண்டுபிடிப்பதற்கு குறுகிய கிராக் டிப் பை தோற்றமாகப் பார்ப்பேன் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அனிமேஷனைப் பார்க்கும்போது அதை சிறப்பாகப் பாராட்டுவீர்கள் இங்கு குறிப்பிடப் பார்ப்பது இடப்பெயர்வைக் கண்டுபிடிப்பதற்கு Q ஐப் பயன்படுத்துவதாகும் எனக்கு Q இருக்கும்போது இதில் இடப்பெயர்ச்சியைக் கண்டுபிடிக்க வேண்டும் இது மிகைப்படுத்தப்பட்ட படம் இது உண்மையில் இங்கே ஒரு நேர் கோடு எனவே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய தீட்டாவின் மதிப்பு என்னவாக இருக்கும் தீட்டா 0 அல்லது 90 அல்லது 180 டிகிரி ஆகும் இது 180 டிகிரி என்று நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும் ஏனென்றால் நான் கிராக் டிப் பின்னால் பேசுகிறேன் இப்போது நான் என்ன செய்யப் போகிறேன் நான் சுருக்கத்தால் விரிசலை மூடப் போகிறேன் இடையில் அனிமேஷனை நிறுத்துகிறேன் எனவே நான் அதை சுருக்கத்தால் மூடும்போது விரிசல் முகங்கள் குணமாகும் இது எல்லாம் ஒரு சிந்தனை பரிசோதனை உடல் ரீதியாக நீங்கள் இதைச் செய்ய முடியாது எனவே மனரீதியாக இதை நீங்கள் காட்சிப்படுத்தலாம் நான் இந்த அழுத்தத்தை எழுதுகிறேன் வெஸ்டர்கார்டின் Westergaard's சமன்பாடுகளின் அடிப்படையில் நாம் உருவாக்கியவற்றிலிருந்து இது மிகவும் நேரடியானது என்பதைப் பாருங்கள் இதை நீங்கள் பாராட்ட வேண்டியிருக்கும் நான் ஒரு கிராக் டிப் பை எடுத்துக்கொள்கிறேன் விரிசல் நீளமானது டெல்டா a அளவு நீட்டிக்கப்பட்டால் தேவைப்படும் ஆற்றல் என்ன என்பது எனது இறுதி ஆர்வமாகும் நான் எதற்காக செய்கிறேன் நான் அதன் தலைகீழ் செய்கிறேன் நான் நீண்ட கிராக் நீளத்தை எடுத்துக்கொள்கிறேன் சிந்தனை பரிசோதனையின் மூலம் அதன் ஒரு பகுதியை மூடிவிட்டு மூடுவதற்குத் தேவையான ஆற்றல் என்ன என்பதைக் கண்டுபிடிப்பேன் இதைச் செய்ய கிராக் டிப்பின் அருகிலேயே நாம் ஏற்கனவே உருவாக்கிய பொருத்தமான வெளிப்பாடுகளை நான் எடுத்துக்கொள்கிறேன் அத்தகைய தீர்வு கிடைக்கிறது இந்த அனிமேஷன் வரிசையை நான் முடிக்கும்போது உடையக்கூடிய பொருட்களுக்கு கிராக் குணமாகும் என்பதை நீங்கள் காணலாம் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போது நீங்கள் அளவுகளை கணக்கிட ஒரு செய்முறையை வைத்திருக்கிறீர்கள் நான் சக்தியாக கண்டுபிடிக்க ஒரு இடப்பெயர்ச்சி வேண்டும் P ஐ அடிப்படையாகக் கொண்ட சக்தியை நான் தோற்றுவிக்க வேண்டும் எனவே நான் a நீளம் கொண்ட ஒரு விரிசலைக் கொண்டிருக்கும்போது a நீளத்தின் விரிசலுக்கான அழுத்த தீவிரம் காரணி மூலம் அழுத்த புலம் எதுவாக இருந்தாலும் தீர்மானிக்கப்படும் எனக்கு ஒரு சிறிய நீட்டிப்பு டெல்டா a உள்ளது மற்றும் நான் இடப்பெயர்ச்சியைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே Q இலிருந்து ஆரம்பத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும் இது a பிளஸ் டெல்டா a க்கு ஒரு அழுத்த தீவிர காரணியால் தீர்மானிக்கப்படும் கணிதத்தை வளர்க்கும் போது இதைப் பார்ப்போம் அதை எடுத்துக்கொள்வோம் என்று கூறுவோம் பின்னர் ஒரு தோராயத்தைக் கொண்டு வருவோம் நீங்கள் சிறிய அளவுகளைக் கையாளும் போது கணிதத்தை நாம் எவ்வாறு உருவாக்க முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் பொருத்தமான தோராயங்களை நீங்கள் கொண்டு வரவில்லை என்றால் நீங்கள் பதில்களைப் பெற முடியாது எனவே அதைத்தான் நாம் செய்யப் போகிறோம் இப்போது உங்கள் நலனுக்காக இந்த அனிமேஷனை மீண்டும் ஒரு முறை செய்வேன் நீங்கள் அதை கவனமாகப் பார்த்தால் இந்த அனிமேஷனில் என்ன நடந்தாலும் அது வலது பக்கத்தில் தோன்றும் புள்ளிகளுடன் ஒத்திசைக்கப்படுகிறது எனவே நான் அனிமேஷனை மீண்டும் செய்வேன் நாம் காட்சிப்படுத்த வேண்டிய சிந்தனை சோதனை என்ன என்பதை இது தெளிவுபடுத்துகிறது எனவே a பிளஸ் டெல்டா a நீளத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த அனிமேஷனை மீண்டும் காண்பிப்பேன் என்று நினைக்கிறேன் அனிமேஷனைக் கவனியுங்கள் எனவே நாம் எதைச் செய்கிறோம் சிந்தனை சோதனை என்ன என்பதை இது உங்களுக்குத் தருகிறது நீங்கள் இடப்பெயர்ச்சி புலம் அல்லது அழுத்தத்தை கண்டுபிடிக்க விரும்பினால் நம்மளுக்கு வெளிப்பாடுகள் உள்ளன தொடர்புடைய அளவுகளை நாம் சரியான முறையில் மாற்ற வேண்டும் பின்னர் ஆற்றலை வெறுமனே மதிப்பீடு செய்ய வேண்டும் கருத்துப்படி இது மிகவும் ஈர்க்கக்கூடியது ஏனென்றால் நான் விரிசலின் ஒரு சிறிய நீட்டிப்பைப் பார்க்கிறேன் முந்தைய வழக்கில் அது எவ்வாறு திறக்கப்படுகிறது மூடுகிறது முதலில் கிராக் எவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க விரும்பவில்லை இங்கே நீங்கள் ஒரு கிராக் வைத்திருக்கிறீர்கள் கிராக் நீட்டிக்கப்படுகிறது நீட்டிப்பதற்கு பதிலாக அதை மூடுகிறோம் எனவே கருத்தியல் ரீதியாக இது மிகவும் ஈர்க்கக்கூடியது எல்லாவற்றிற்கும் நாம் வெஸ்டர்கார்ட் தீர்வைப் பொறுத்து இருப்போம் நாம் ஒற்றை தீர்வைப் பொறுத்து பின்னர் பொருத்தமான வெளிப்பாடுகளுக்கு வருவோம் எனவே இந்த இரண்டு நிபந்தனைகளையும் நீங்கள் சிந்தித்து எழுத வேண்டும் நான் ஏற்கனவே விளக்கினேன் இது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதையும் உங்கள் கவனத்திற்குக் கொண்டு வந்துள்ளேன் இதை உங்கள் தெளிவுக்காக ஒரு பெரிதாக்கப்பட்ட படமாகக் காண்பிப்பேன் எனவே நான் இங்கே வைத்திருப்பது என்னவென்றால் தூரத்தை a எனக் குறிக்கிறேன் இது கிராக் டிப்பில் உள்ளது தூரம் டெல்டா a வில் என்ன நடக்கிறது என்று நான் பார்க்கிறேன் நான் முதல் தோற்றத்திலிருந்து s என்ற ஒரு நிலையைப் பார்க்கிறேன் அதாவது P மற்றும் நான் ஒரு சிறிய தூர டெல்டா s ஐ எடுத்துக்கொள்கிறேன் எனவே நான் 0 முதல் டெல்டா a வரை ஒருங்கிணைக்க முடியும் இவ்வாறு தான் நான் தொடரப் போகிறேன் P இலிருந்து s தூரத்தில் என்ன நடக்கிறது என்பதை நான் எழுதுவேன் இடப்பெயர்ச்சியையும் சக்தியையும் எழுத வேண்டும் நான் முன்பு அனிமேஷனைக் காட்டவில்லை என்றால் பாருங்கள் ஒரு இடப்பெயர்ச்சி இருப்பதை நீங்கள் கற்பனை செய்ய மாட்டீர்கள் அது சக்தியால் மூடப்பட்டது சக்தி முழுமையாகப் பயன்படுத்தப்படும் போது உங்களுக்கு ஒரு திறப்பு இருக்காது அது மூடப்பட்டுள்ளது சரி எனவே அந்த அம்சத்தை மட்டும் காட்சிப்படுத்த அனிமேஷன் செய்யப்பட்டது எனவே இப்போது Q வை எழுத நீங்கள் காட்சிப்படுத்த வேண்டும் இதுபோன்ற நீண்ட விரிசல் இருப்பதாக நீங்கள் கற்பனை செய்து இடப்பெயர்ச்சி என்ன என்பதைக் கண்டறிய வேண்டும் P எழுதுவது மிகவும் எளிது சிக்மா y மாறுபாடு என்ன என்பதை எழுத இந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானது இடப்பெயர்வை அங்கீகரிக்க மட்டுமே ஒரு நீண்ட விரிசல் இருந்தது என்று நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும் நீங்கள் தீட்டா மற்றும் r வின் மதிப்பை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் மற்றும் வெளிப்பாட்டைப் பெற வேண்டும் எனவே இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் புள்ளி s ல் கிராக் முகங்களின் இடப்பெயர்வைக் கண்டுபிடிக்க நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள் மாற்றாக இருக்க வேண்டிய r n தீட்டாவின் மதிப்பு என்ன உங்களுக்கு தெரியும் அது மிகவும் முக்கியமானது அதுதான் கருத்தியல் படி கருத்தியல் படிக்கு நீங்கள் பதிலளித்தவுடன் மீதி கணிதம் மட்டுமே கருத்தியல் படி என்பது நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒன்றாகும் நான் உங்களுக்கு மிக தெளிவான விளக்கத்தை வழங்கியுள்ளேன் தீட்டாவின் மதிப்பு என்ன என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் தீட்டா நான் ஏற்கனவே உங்களுக்கு துப்பு கொடுத்துள்ளேன் நீங்கள் பலரும் தீட்டாவை pi என்று எடுத்துக்கொள்வீர்கள் என்று ஒப்புக்கொண்டீர்கள் நீங்கள் அதை 0 ஆக எடுத்துக் கொள்ளக்கூடாது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்குத் தெரிந்த இடம் இதுதான் உங்கள் சிந்தனை மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த வழக்குக்கான r இன் மதிப்பு என்ன எனவே எனது குறிப்புகளில் என்ன இருக்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே r ஐ நான் டெல்டா a கழித்தல் s என கொடுத்துள்ளேன் Q இலிருந்து இதை நான் அளவிடுவதால் இந்த தூரத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும் அதேசமயம் அழுத்த புலம் வெறுமனே தீட்டாவை 0 க்கு சமமாகவும் r கள் s க்கு சமமாகவும் வைக்கிறது எனவே நீங்கள் அழுத்த புலம் மற்றும் இடப்பெயர்ச்சி புலம் எழுதும் முறையிலும் இந்த நுட்பமான வேறுபாட்டைக் கவனியுங்கள் ஏனெனில் இரு நிகழ்வுகளிலும் தோற்றம் வேறுபட்டது எனவே நீங்கள் அதை அங்கீகரிக்க வேண்டும் இதன் காரணமாக உங்கள் தூரமும் தீட்டாவும் வேறுபடுகின்றன இதை நீங்கள் எழுதினால் மீதமுள்ளவை மிகவும் எளிமையானவை கணிதத்தை உள்வாங்குவதில் எந்த சிரமமும் இல்லை ஏனெனில் இது எளிமையானது மற்றும் நேரடியானது இப்போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் உங்கள் இடப்பெயர்ச்சிக்கான வெளிப்பாடு என்ன இறுதி வெளிப்பாட்டை மட்டுமே எழுதப் போகிறேன் என்பதால் அது எப்படி என்பதை நான் ஏற்கனவே முன்னிலைப் படுத்தியுள்ளேன் உங்களுக்கு ஒத்த வெளிப்பாடு கிடைத்ததா என்பதை சரிபார்க்கவும் நான் a பிளஸ் டெல்டா a நீளத்தை எடுத்துக் கொள்வதால் K ஐ K I பிளஸ் டெல்டா K I என எழுத வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் சில சிறிய மாற்றங்கள் இருக்கும் எனவே G ஆல் வகுக்கப்படுவதால் ரூட் r ஆல் பெருக்கப்படுகிறது r இன் மதிப்பின் டெல்டா a கழித்தல் s இது 2 pi ஆல் வகுக்கப்படுகிறது மேலும் வெளிப்பாட்டின் மற்ற பகுதியைப் பார்த்தால் அது 2 ஆல் 1 பிளஸ் மியூ வரை குறைகிறது இந்த நிலையில் சரியா இப்போது இடப்பெயர்ச்சிக்கான வெளிப்பாடு கிடைத்துள்ளது இப்போது நீங்கள் சக்தி என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் நீங்கள் முதலில் சிக்மா y இன் மதிப்பை எழுத வேண்டும் இது KI வகுத்தல் ரூட் 2 pi s ஐத் தவிர வேறில்லை அது மிகவும் எளிமையானது மற்றும் நேரடியானது இது உங்கள் வெஸ்டர்கார்ட் தீர்விலிருந்து நேரடியாக வருகிறது எனவே இப்போது நான் ஆற்றல் வெளிப்பாட்டை கவனமாக எழுத வேண்டும் இந்த பயிற்சிக்காக வேண்டுமென்றே நான் தடிமன் B உள்ள ஒரு தட்டை எடுத்துள்ளேன் எனவே நான் தடிமன் B இன் தட்டை எடுக்கும்போது டெல்டா A என்பது டெல்டா a க்குள் B ஆகும் எனவே நான் G I B ஐ டெல்டா a இல் மதிப்பீடு செய்ய வேண்டும் என் பொருள் வளர்ச்சியில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள் சில சந்தர்ப்பங்களில் நான் அதை அலகு தடிமனாகப் பயன்படுத்துவேன் சில சந்தர்ப்பங்களில் நிலையான தடிமன் B உடன் செய்வேன் இதன் மூலம் நீங்கள் வெவ்வேறு வகையான வெளிப்பாடுகளை அறிந்து கொள்வீர்கள் ஏனென்றால் நீங்கள் எந்த புத்தகத்தையும் எடுத்துக் கொண்டால் அவை ஒரு குறிப்பிட்ட பாணியில் பின்பற்றப் பார்க்கும் இது யூனிட் தடிமனுக்காக உருவாக்கப்பட்டுள்ளதா அல்லது நிலையான தடிமன் B க்காக உருவாக்கப்பட்டுள்ளதா என்பதையும் மேலும் பலவற்றையும் விரைவாக இணைக்க முடியும் எனவே இப்போது ஆற்றலுக்கான வெளிப்பாடு நம்மிடம் உள்ளது எனவே இது டெல்டா a க்கு 0 ஐத் தவிர வேறில்லை நான் மேல் மேற்பரப்பை மூடுகிறேன் நான் கீழ் மேற்பரப்பை மூடுகிறேன் எனவே எனக்கு ஒரு காரணி இரண்டு படத்தில் வருகிறது இந்த 2 ஐ 2 கிராக் டிப்ஸுடன் இணைக்க வேண்டாம் நாம் அதை அவ்வாறு செய்யவில்லை நீங்கள் அதை அரை குறையாகக் கேட்டால் பின்னர் வெறுமனே விரிவுபடுத்தினால் உங்களுக்குத் தெரியும் அதை செய்ய வேண்டாம் நீங்கள் கவனமாகக் கேட்க வேண்டும் நாம் அதைச் செய்கிற சூழலைப் புரிந்துகொண்டு வெளிப்பாட்டை கவனமாக எழுத வேண்டும் எனவே நான் இங்கே வைத்திருப்பது என்னவென்றால் நான் அந்த பகுதியைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இதை நான் ds ஆக B ஆகக் கொண்டிருப்பேன் எனவே சிக்மா y ds B ஆல் பெருக்கப்படுகிறது இது சக்தியைக் கொடுக்கிறது இடப்பெயர்ச்சி u y ன் பாதி ஆகும் ஏனென்றால் சுமைகள் படிப்படியாக பயன்படுத்தப்படுகின்றன என்று நாம் எப்போதும் கருதுகிறோம் நம்மளுடைய அனைத்து வளர்ச்சியிலும் இது தாக்கம் ஏற்றுதல் அல்லது மாறும் ஏற்றுதல் என்று வெளிப்படையாகக் கூறப்படாவிட்டால் சுமைகள் படிப்படியாக உயர்த்தப்படுவதாக நாம் எப்போதும் கருதுகிறோம் அதனால் தான் நீங்கள் இடப்பெயர்ச்சிக்கு பாதி சக்தியைக் கொண்டிருக்கிறீர்கள் அதைத்தான் இங்கே எழுதுகிறோம் டெல்டா a வை 0 ஆகக் கொள்ள விரும்பும் மற்றொரு முக்கியமான அம்சத்தையும் நாம் கொண்டு வர வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நான் வெளிப்பாட்டை எளிமைப்படுத்தப் போகிறேன் சிக்மா y மற்றும் u y யின் வெளிப்பாடு என்ன என்பதை எழுதுவேன் U y க்கான வெளிப்பாட்டை எளிமைப்படுத்த எனக்கு வாய்ப்பு உள்ளது நான் வெளிப்பாட்டை இவ்வாறு எழுதினால் அது டெல்டா a வை 0 2 ஆல் 1 மற்றும் மியூ டெல்டா a G ஆக மாற்றுகிறது பின்னர் நீங்கள் KI ஐ டெல்டா a செய்ய ஒருங்கிணைந்த 0 ஐக் கொண்டிருக்கிறீர்கள் 2 pi s ரூட்டால் வகுக்கப்பட்டு KI ஆல் பெருக்கப்படுகிறது பிளஸ் டெல்டா KI டெல்டா a கழித்தல் s ன் ரூட் மூலம் பெருக்கப்படுகிறது மேலும் ரூட் 2 pi ds ஆல் வகுக்கப்படுகிறது எனவே வரம்பில் டெல்டா a 0 ஆக இருக்கும் போது நான் என்ன சொல்ல முடியும் டெல்டா K I மிகவும் சிறியதாக இருக்கும் என்று நான் வெறுமனே சொல்ல முடியும் எனவே நான் அதை K I என எடுத்துக்கொள்வேன் எனவே இதை K I ஸ்கொயர் என எழுதுவேன் அதைத்தான் நான் செய்யப் போகிறேன் 2 pi மற்றும் 2 pi இன் இந்த மூலத்தின் உற்பத்தியை நீங்கள் எளிமைப்படுத்தவும் செய்யலாம் பின்னர் இதை 2 உடன் ரத்து செய்யவும் மேலும் இந்த முழுமையான வெளிப்பாட்டை மறுபரிசீலனை செய்யவும் அதைச் செய்ய முடியும் நீங்கள் ஒரு முயற்சி செய்து அதை எளிதாக்குங்கள் வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம் எனவே வெளிப்பாடு இப்படி தெரிகிறது டெல்டா a வை 0 ஆகக் கட்டுப்படுத்த G I க்கு சமமாக உள்ளது K I ஸ்கொயர் வகுத்தல் 1 பிளஸ் மியூ pi G டெல்டா a ஒருங்கிணைந்த 0 முதல் டெல்டா a வரை டெல்டா a கழித்தல் s s பவர் பாதியால் வகுக்கப்படுகிறது இந்த ஒருங்கிணைப்பை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் வழக்கமான செயல்முறை மாறிகள் மாற்றாகும் எனவே s ஐ நான் டெல்டா a sin ஸ்கொயர் ஆல்பாவிற்கு சமமாக எடுத்துக் கொள்ளலாம் இதை நான் மாற்றினால் இதை எளிமைப்படுத்தவும் ஒருங்கிணைப்பின் மதிப்பை மதிப்பீடு செய்யவும் முடியும் தயவுசெய்து ஒரு நிமிடம் எடுத்து இதைச் செய்ய முயற்சிக்கவும் நான் டெல்டா a sin ஸ்கொயர் ஆல்பாவை மாற்றும்போது வெளிப்பாடு ஒருங்கிணைந்த 0 முதல் pi 2 வரை குறைக்கிறது 0 முதல் டெல்டா a க்கு பதிலாக இது 0 முதல் pi 2 ஆக மாறுகிறது மேலும் இந்த டெல்டா உள்ளிட்ட முழு வெளிப்பாடும் இதை 2 cos ஸ்கொயர் ஆல்பா d ஆல்பா ஆகக் கொண்டிருக்கும் எனவே இதை ஒருங்கிணைக்க முடியும் மற்றும் நீங்கள் பதிலைக் காணலாம் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லை எனவே நான் இதைச் செய்யும்போது அது 1 பிளஸ் cos 2 ஆல்பாவைத் தவிர வேறொன்றுமில்லை பின்னர் இது 2 ஆல் வெறுமனே pi ஆக இருக்கும் வரம்புகளை மாற்றவும் நீங்கள் இந்த எளிமைப்படுத்தலைச் செய்யும்போது E ஆல் ஸ்கொயர் செய்யப்பட்ட K I க்கு சமமான ஒரு இறுதி வெளிப்பாட்டை G I க்கு சமமாக நான் பெறுகிறேன் எனவே இது ஆற்றல் வெளியீட்டு வீதம் மற்றும் அழுத்த தீவிரத்துடன் தொடர்புடைய மிகவும் பொதுவான வெளிப்பாடு காரணி உண்மையில் இந்த உறவு ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டபோது G ஐக் கணக்கிடுவதற்கான ஒரு நல்ல வழியை நாம் கண்டுபிடித்திருப்பதாக அவர்கள் உணர்ந்தார்கள் ஏனெனில் K I ஸ்கொயர் மதிப்பீடு செய்ய மிகவும் எளிமையானது மக்கள் இதைப் பார்த்த விதம் இது G மதிப்பீட்டில் நீங்கள் ஒரு தொல்லையாக pi வைத்திருந்தீர்கள் K இன் மதிப்பில் pi உறிஞ்சப்படுகிறது எனவே மக்கள் இதைப் பார்த்த விதம் இதுதான் எனவே இந்த வகுப்பில் நாம் உருவாக்கியது என்னவென்றால் கிராக் திறப்பு இடப்பெயர்ச்சியைப் பார்த்தோம் சக்தி வெளியீட்டு வீதம் மற்றும் அழுத்த தீவிரம் காரணி ஆகியவற்றுக்கு இடையேயான ஒரு தொடர்பைக் கண்டுபிடிப்பதில் நாம் முன்னேறினோம் நாம் உண்மையில் இரண்டு வெவ்வேறு அணுகுமுறைகளைக் கண்டோம் முதல் வழக்கில் கிராக் திறப்பு இடப்பெயர்ச்சியைப் பயன்படுத்தினோம் மேலும் இரண்டு புதிய மேற்பரப்புகளை உருவாக்குவதற்கான ஆற்றலை எவ்வாறு கணக்கிடுவது என்பதைக் கண்டறிய சிந்தனை பரிசோதனையை மேற்கொண்டோம் இந்த பயிற்சி ஒரு பதற்றம் உள்ள ஒரு மைய விரிசல் சிக்கலுடன் மட்டுப்படுத்தப்பட்டது அடுத்த சோதனையில் சிந்தனை பரிசோதனையில் விளிம்புகளில் ஒன்றிலிருந்து வெளிப்படும் ஒற்றை விரிசலை நாம் எடுத்தோம் மேலும் விரிசலின் ஒரு சிறிய பகுதியை மூடி விரிசலை மூடுவதற்குத் தேவையான ஆற்றல் என்ன என்பதை மதிப்பீடு செய்ய நாம் விரும்பினோம் நாம் உடையக்கூடிய திடப்பொருட்களைப் பயன்படுத்துவதால் அமைப்பு மீளக்கூடியது அந்த ஆற்றலை சக்தி வெளியீட்டு வீதத்துடன் ஒப்பிட்டுள்ளோம் உங்களுக்கு கிடைத்த இறுதி வெளிப்பாடு மிகவும் பிரபலமான மிகவும் பயனுள்ள வெளிப்பாடாகும் G I க்கு சமமான K I ஸ்கொயர் E மூலம் வகுக்கப்படுகிறது இது சமதளப் பரப்பு அழுத்த நிலைமைக்காக உருவாக்கப்பட்டது அதை மனதில் கொள்ளுங்கள் சமதளப் பரப்பு அழுத்தத்திற்கு நீங்கள் எப்போதும் ஒரு தொகுப்பு பரிந்துரையைப் பெறுவீர்கள் முறிவு இயக்கவியலில் சமதளப் பரப்பு திரிபுக்கான மற்றொரு கணக்கீடுகள் எனவே இந்த சிக்கல்களின் தாவலை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் நாம் சமதளப் பரப்பு அழுத்தத்தைப் பற்றி பேசுகிறோமா அல்லது சமதளப் பரப்பு ன் திரிபு பற்றி இருந்தாலும் கிராக் டிப் தோற்றம் அல்லது கிராக் சென்டர் தோற்றமாக இருந்தாலும் சரி இந்த வகையான பிரச்சினைகளை எப்போதும் உங்கள் மனதில் வைத்திருங்கள்